இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த இரண்டு விரிவுரைகளில் மென்பொருள் திட்ட மேலாண்மை குறித்த மிகச் சுருக்கமான அறிமுகம் மற்றும் மென்பொருள் திட்ட நிர்வாகத்திற்கான உந்துதல் என்ன என்பதையும் மென்பொருள் திட்ட மேலாண்மை எவ்வாறு பாரம்பரிய திட்ட மேலாண்மையிலிருந்து வேறுபடுகிறது என்பதையும் மற்றும் திட்டத்தின் நோக்கம் பங்குதாரர்கள் ஆகியவையையும் நாம் பார்த்தோம் இந்த விரிவுரையில் மென்பொருள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் குறித்த விவாதத்தைத் நாம் தொடருவோம் ஏனெனில் இவை மேற்கொள்ளப்படும் இரண்டு முக்கிய வகை திட்டங்கள் இருக்கிறது அதாவது மென்பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் திட்டங்களின் சேவை வகைகள் மென்பொருள் திட்ட மேலாளர் இந்த இரண்டு வகையான திட்டங்களையும் நிர்வகிக்க வேண்டும் திட்ட மேலாளரின் முக்கிய செயல்பாடுகள் என்ன என்பதையும் மேலும் பாரம்பரிய மற்றும் நவீன திட்டங்களைப் பற்றி நாம் பார்ப்போம் உலகம் முழுவதும் இரண்டு முக்கிய வகை மென்பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன ஒன்று மென்பொருள் தயாரிப்பு மேம்பாடு என்று அழைக்கப்படுகிறது மென்பொருள் தயாரிப்புகள் வேறு எந்த தயாரிப்புகளை போலவே நம்மால் வாங்க முடியும் நீங்கள் கடைக்குச் சென்று அல்லது ஆன்லைனில் ஆர்டர் செய்தும் வாங்கலாம் உங்களுக்கு வைரஸ் தடுப்பு தொகுப்பு தேவை அல்லது ஒரு வழக்கு கருவியை தேவை என்றால் நீங்கள் அதை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கலாம் ஆனால் மற்ற வகை திட்டங்களை நாம் சேவைகள் என்று கூறலாம் அதை தனிப்பயனாக்கப்பட்ட மென்பொருள் சேவைகள் என்று கூருவோம் பொதுவாக தொகுக்கப்பட்ட மென்பொருளை நாம் மென்பொருள் தயாரிப்புகள் என்று அழைக்கிறோம் இவை ஆன்லைன் மூலமாக கிடைக்கின்றன இதை நீங்கள் நேரடியாக ஆர்டர் செய்து வாங்கலாம் இவை முன்பே எழுதப்பட்ட மென்பொருள் இதை யாரும் ஆர்டர் செய்து வாங்கலாம் ஆனால் மற்ற வகை திட்டம் தனிப்பயன் மென்பொருளின் மேம்பாடு ஆகும் இந்த மென்பொருள் குறிப்பிட்ட பயனர் கோரிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது இந்த மென்பொருளை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்களின் கோரிக்கைகளை கொண்டு உருவாக்கலாம் வளரும் அமைப்புகள் சில பயனர்களை மட்டுமே கொண்டுள்ளது அவர்கள் திட்டத்தைத் தொடங்குகிறார்கள் பின்னர் வளரும் அமைப்பு அவர்களுக்காக உருவாக்கி அவர்களுக்கு மென்பொருளை வழங்குகிறது இதை எல்லோராலும் வாங்குவதற்கு இது பொதுவான மென்பொருள் அல்ல ஆனால் மற்றொரு தனிப்பயன் மென்பொருள் உள்ளது அங்கு டெவெலபேர்கள் தீர்வு கண்டு வைத்திருப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவர்களுக்கு தேவையான சிறிய மாற்றங்களை கூறுவார்கள் உதாரணமாக ஒரு கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் மாணவர் சேர்க்கை தரம் செயலிற்கு ஒரு தானியக்க மென்பொருள் வைத்திருக்க வேண்டும் இதற்காக ஒரு நிறுவனம் ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் இதே மென்பொருள் இருக்குமா என்றால் இருக்காது அவர்களின் சேர்க்கை முறைக்கு ஏற்றாற்போல் வேறுபட்டிருக்கலாம் இங்கே வளரும் நிறுவனத்தில் ஒரு மென்பொருளானது சில வாடிக்கையாளர்களுக்காக அல்லது சில வாடிக்கையாளர்களை மனதில் கொண்டு உருவாக்கப்படுகிறது ஆனால் மற்றொரு வாடிக்கையாளருக்கு சிறிய மாற்றங்கள் தேவைப்படும்பட்ச்சத்தில் வளரும் நிறுவனம் அதன் மென்பொருளை ஏற்கனவே வைத்திருப்பதால் சிறிய மாற்றங்களை மட்டுமே செய்து கொள்வார்கள் முதலாவது ஒரு தயாரிப்பு மேம்பாட்டுத் திட்டமாகும் அங்கு வளரும் நிறுவனம் பொதுவான வாடிக்கையாளர்களின் தேவையைக் கொண்டு மென்பொருளை உருவாக்குகிறது மற்ற இரண்டு சேவை திட்டங்களில் ஒன்று தனிப்பயன் மென்பொருள் இரண்டாவது ஏற்கனவே செய்து வைத்துள்ள மென்பொருள் ஆகும் மென்பொருளின் தயாரிப்பு வகைகளையும் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம் ஒன்று கிடைமட்ட சந்தைக்கு மற்றொன்று செங்குத்து சந்தைக்கு செங்குத்து சந்தையை சொன்னால் வங்கியை சொல்லலாம் அல்லது தொலைதொடர்பு பில்லிங் அல்லது மருத்துவ சரக்கு மேலாண்மை அல்லது ஒரு மருத்துவமனை மேலாண்மை மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் எனவே செங்குத்து சந்தை என்பதை வங்கி தொலைத் தொடர்பு மருத்துவமனை போன்றவைகளை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் கிடைமட்ட சந்தை எல்லா வகையான வாடிக்கையாளர்களையும் சாரும் எடுத்துக்காட்டாக ஒரு தரவுத்தள மேலாண்மை அல்லது வைரஸ் தடுப்பு மென்பொருள் மற்றும் பல இவை இயற்கையில் பொதுவான வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படுகின்றன மேலும் குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர்களை மனதில் கொண்டு இதனை செய்யவில்லை மேலும் மற்றொரு வகைப்பாடு உள்ளது அதாவது ஒரு தகவல் அமைப்பு அல்லது உட்பொதிக்கப்பட்ட மென்பொருளின் வளர்ச்சியை உள்ளடக்கியதாகும் ஒரு தகவல் அமைப்பில் மென்பொருளானது தரவைச் சேகரித்து சேமித்து பின்னர் செயலாக்குகிறது இது வேறு சில தரவு வெளியீட்டைக் கொண்டிருக்கலாம் உதாரணமாக தகவல் அமைப்பிற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன மேலாண்மை தகவல் அமைப்பு ஒரு வர்த்தக நிறுவனம் பல பொருட்களைக் மொத்த விகிதத்தில் வாங்கி கையாளுகிறது அது பின்னர் தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறது இங்கே மேலாண்மை தகவல் அமைப்பு வாடிக்கையாளர்களின் தேவை என்ன என்பதைக் கண்காணிக்கும் பின்னர் இந்த தேவைகளை மொத்தமாக ஆதாரமாகக் கொள்ளும் பின்னர் இதைச் சேமித்து விநியோகிக்கவும் கணக்குகளை நிர்வகிக்கவும் மற்றும் சரக்கு நிலை லாப இழப்பு மற்றும் பலவிதமான புள்ளிவிவரங்களைப் பற்றி ரிபோர்ட் செய்கிறது மற்றொரு தகவல் அமைப்பு ஹோட்டல் மேலாண்மை மென்பொருளாக இருக்கலாம் ஒரு ஹோட்டலில் எவ்வளவு விருந்தினர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் அங்கு வேலைசெய்யும் ஆட்களுக்கு சம்பளம் ஹோட்டல் அறை ஆக்கிரமிப்பு இலாப இழப்பு மற்றும் பல இவை ஹோட்டல் மேலாண்மை மென்பொருளால் கையாளப்படுகின்றன மருத்துவமனையில் நோயாளி மேலாண்மை மென்பொருளை வைத்திருக்கலாம் அங்கு நோயாளிகள் எத்தனை பேர் பதிவு செய்கிறார்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மருத்துவமனைக்குச் செல்லும் மருத்துவர்கள் பின்னர் நோயாளிகள் தங்கள் கட்டணத்தை செலுத்தும் பதிவு அதை வைத்து பின்னர் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு செலுத்தும் சம்பளம் பின்னர் இறுதியாக லாப இழப்பு அறிக்கை யாவும் அடங்கும் இந்த தகவல் அமைப்பு அனைத்தும் இணைய அடிப்படையிலானதாக இருக்கலாம் அல்லது இவை முழுமையான மென்பொருளாக இருக்கலாம் இணைய அடிப்படையிலான மென்பொருளில் இணைய உலாவியைப் பயன்படுத்தி எங்கிருந்தும் மென்பொருளை இயக்க முடியும் அதேசமயம் ஒரு முழுமையான மென்பொருள் ஒரு மையமாக கொண்டு இயக்கப்பட வேண்டும் மாறாக உட்பொதிக்கப்பட்ட மென்பொருள் பெரும்பாலும் சில வன்பொருட்களைக் கட்டுப்படுத்தப் பயன்படுகின்றன எனவே இங்குள்ள மென்பொருள் வன்பொருளைக் கட்டுப்படுத்தும் வன்பொருளுடன் நெருக்கமாக செயல்படுகிறது எடுத்துக்காட்டாக ஆட்டோமொபைல் கட்டுப்பாட்டு மென்பொருள் அணுசக்தி ஆலை கட்டுப்பாட்டு மென்பொருள் ரோபோக்கள் பொம்மைகளை கட்டுப்படுத்தும் மென்பொருள் டிவி ரிமோட் மற்றும் பல நாம் விவாதித்து கொண்டிருக்கும் மென்பொருள் சேவைகள் வேறு வகை திட்டமாகும் இது மென்பொருள் தயாரிப்பு திட்டங்களை விட வேறுபட்ட பண்புகளைக் கொண்டுள்ளது மென்பொருள் தயாரிப்பு திட்டம் ஒரு பொதுவான தயாரிப்பை உருவாக்க மேம்பாடு செய்கிறது அதேசமயம் மென்பொருள் சேவைகளில் இது ஏற்கனவே இருக்கும் மென்பொருளைத் தனிப்பயனாக்குவது அல்லது வாடிக்கையாளர் கோரிக்கையின் பேரில் சில பொருட்களை உருவாக்குவது ஆகியவை அடங்கும் மென்பொருள் மேம்பாட்டு திட்டங்கள் பல மென்பொருள் சேவை திட்டங்கள் ஆகும் மென்பொருள் சேவை என்பது ஒரு பொதுச்சொல் அதில் பல விஷயங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட வாடிக்கையாளர் கோரிக்கையில் ஏற்கனவே இருக்கும் மென்பொருளைத் மாற்றுதல் மென்பொருளை பராமரித்தல்அதன் செயல்திறன் மேம்பாடு மற்றும் பல மென்பொருளைப் பராமரிப்பதற்கான திட்டமும் ஒரு வகை சேவைத் திட்டமாகும் மென்பொருள் சோதனை என்பது ஒரு மென்பொருள் உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டும் ஒரு அமைப்பு மென்பொருள் சோதனை செய்து சரியாக வேலை செய்கிறதா என்பதை சோதித்து தேவையானவர்களுக்கு மென்பொருள் சேவைகளை வழங்குகிறார்கள் ஆனால் வேறொரு நிறுவனத்திற்கு ஒப்பந்த புரோகிராமர்களை வழங்கும் ஒரு நிறுவனங்களும் உள்ளன அப்படி போகும் புரோகிராமர்களின் செயல்பாடுகளை கவனிக்க மேலும் அவர்கள் என்னென்ன குறியீட்டு எழுத வேண்டும் மற்றும் பல இது ஒரு வகை மென்பொருள் சேவையாகும் ஆனால் மேலும் பல வகையான திட்டங்கள் சேவை வகைகளாக மாறுவதற்கான காரணம் என்ன சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் மென்பொருள் திட்டங்களின் ஒரே வகையாக மென்பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு வகை திட்டங்களேயாகும் ஆனால் இப்போது பல திட்டங்கள் சேவை வகை திட்டங்களாக மாறி வருகின்றன இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்வோம் பல ஆண்டுகளாக நிறுவனத்தால் நிறைய குறியீடுகள் மென்பொருளுக்காக எழுதப்பட்டுள்ளன புதிய கோரிக்கை வரும்போதெல்லாம் தற்போதுள்ள சில குறியீடுகளை மாற்றியமைப்பதன் மூலம் மென்பொருளை உருவாக்க நிறுவனம் மிகவும் குறைவாக செலவு செய்யும் வாடிக்கையாளர் தேவைக்கு மிக நெருக்கமான குறியீடுகள் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு திட்டமாக இருக்கலாம் அல்லது அது முடிந்த பல திட்டங்களில் இருக்கலாம் பின்னர் இதில் சிறிய மாற்றங்களைச் செய்து வாடிக்கையாளருக்கு மிக விரைவாகவும் குறைந்த கட்டணத்திலும் மென்பொருளை வழங்க முடியும் இது ஒரு சேவை திட்டமாகும் நிறுவனங்கள் இதைச் செய்வதற்கான முக்கிய காரணங்கள் உள்ளன அவர்கள் கடந்த காலத்தில் பல திட்டங்களை நிறைவு செய்துள்ள குறியீடு நிறைய உள்ளது அவற்றில் நிறைய குறியீட்டை கோரப்பட்ட அடுத்த மென்பொருளை உருவாக்க மீண்டும் பயன்படுத்தலாம் மற்றொரு காரணம் வணிக வளர்ச்சியின் வேகம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது இதன் மூலம் நிறைய போட்டி உள்ளது என்று அர்த்தம் வெவ்வேறு தொழில்கள் மற்றும் நிறுவனங்கள் இடையே நிறைய போட்டி நிலவுகிறது ஆதலால் அவர்கள் பொறுமையற்றவர்களாக மாறுகிறார்கள் மென்பொருள் மேம்பாட்டிற்காக விரைவாக காரியங்களைச் செய்ய விரும்புகிறார்கள் பல வருட திட்டங்கள் எல்லாம் போய்விட்டன யாரும் அதை தற்போது விரும்பவில்லை ஒரு மென்பொருள் மேம்பாட்டு பணி 2 வாரங்களில் அல்லது ஓரு மாதத்தில் முடிவடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மேம்பாட்டு கோரிக்கையை பூர்த்தி செய்யக்கூடிய வழி என்னவென்றால் ஒரு சேவை வகை திட்டத்தை வைத்திருப்பதன் மூலம் ஏற்கனவே இருக்கும் மென்பொருளின் குறியீட்டை கொண்டு ஒரு புதிய மென்பொருளை செய்யலாம் மூன்றாவது காரணம் என்னவென்றால் ப்ரோக்ராம் அளவுகள் பெரிதாகிவிட்டன ஆகவே பெரும்பாலான குறியீடு மீண்டும் பயன்படுத்தப்படுவது கட்டாயமாகிறது ஆகையால் தேவைக்கேற்ப சிறிய வளர்ச்சி மட்டுமே செய்யப்படுகிறது ஆனால் இன்னும் உலகளவில் கிட்டத்தட்ட பாதி திட்டங்கள் தயாரிப்பு வகை திட்டங்களாகவும் மற்றும் பாதி வகை சேவை திட்டங்களாகவும் தான் இருக்கின்றன நிச்சயமாக திட்டங்களின் சேவை வகை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது ஆனால் நம் இந்திய நிறுவனங்களைப் பார்த்தால் பெரும்பாலான திட்டங்கள் சேவைகள் பிரிவில் இருப்பதை இங்கே காண்கிறோம் நம்மிடம் மிகக் குறைவான தயாரிப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் இருப்பது ஏன் தயாரிப்பு மேம்பாட்டுத் திட்டத்திற்கு நன்மை உண்டு மென்பொருள் முடிந்ததும் அதற்கு சந்தையில் வெற்றிகரமான வருவாய் இருக்கும் உற்பத்தியை உருவாக்கிய நிறுவனம் ஒரு நிலையான வருவாயைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஆரக்கிள் மென்பொருள் உருவாக்கப்பட்டு அது நிறுவனத்திற்கு நிலையான வருவாயை அளிக்கிறது அதேசமயம் ஒரு சேவை வகை திட்டம் அந்த வகையில் நிறுவனத்திற்கு நன்மை குறைவாக உள்ளது ஏனெனில் இது ஒரு முறை வருவாயில் உருவாக்கப்பட்டு விற்கப்படுகிறது ஆனால் இந்திய நிறுவனங்கள் ஏன் தயாரிப்பு வகை திட்டங்களில் கவனம் செலுத்தவில்லை ஆனால் பெரும்பாலும் சேவை பிரிவில் ஏன் கவனம் செலுத்துகின்றன காரணத்தை ஆராய்ந்தால் பதில் என்னவென்றால் தயாரிப்பு வகை திட்டங்களுக்கு அவற்றின் உள்ளார்ந்த ஆபத்து உள்ளது ஒரு தயாரிப்பு மேம்பாடு என்பது ஒன்றை உருவாக்க நிறைய பணம் முதலீடு செய்வதாகும் அது முடிவில் வெற்றிகரமாக இருக்கலாம் அல்லது தோல்வியிலும் முடியலாம் ஒரு சேவை திட்டம் முடிந்ததும் அதில் ஒரு வகை வருவாய் உறுதி செய்யப்படுகிறது மேலும் மென்பொருளை உருவாக்க மில்லியன் கணக்கான டாலர்கள் அல்லது ரூபாயை முதலீடு செய்து அது தோல்வியில் முடிவதை தவிர்க்க இதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் இந்திய நிறுவனங்கள் பெரும்பாலும் சேவைப் பிரிவில் கவனம் செலுத்துவதற்கு இதுவே காரணம் என்று நான் நினைக்கிறேன் இப்போது திட்ட மேலாளரின் செயல்பாடுகளைப் பற்றி பார்ப்போம் திட்ட மேலாளர் என்ன செய்வார் அவரின் நடவடிக்கைகள் பெரும் பகுதி திட்டமிடல் காலத்தை மதிப்பிடுதல் செலவை மதிப்பிடுதல் முயற்சியை மதிப்பிடுதல் வளங்களை ஒதுக்குங்கள் மற்றும் அட்டவணை ஆகியவற்றை செய்கிறார்கள் பணியாளர்களை நியமித்தல் அவர்களை ஊக்குவித்தல் மற்றும் திட்டம் தொடங்கப்பட்டதும் பணியாளர்களை வழிநடத்துவதோடு ஒவ்வொரு நாளும் பணியை முடிக்க குழு ஒட்டுமொத்தமாக செயல்படுவதை உறுதிசெய்தல் திட்டத்தின் படி பணிகள் முன்னேறுகின்றனவா என்பதைச் சரிபார்க்கவும் செயகின்றார் பின்னர் திட்டத்திலிருந்து விலகி செல்லுதல் மற்றும் அப்படி இருந்தால் அதனை கண்காணிக்கவும் பின்னர் திருத்த நடவடிக்கைகளை எடுக்கவும் இவைகள் எல்லாம் ஒரு திட்டத்தை முறையாக வழி நடத்தும் திட்டத்தை தொடர்ச்சியாக மாற்றுவது அவசியமாக இருக்கலாம் ஏனென்றால் ஆரம்பத்தில் நாம் திட்டமிடும்போது பல விஷயங்களை முன்னறிவிக்க முடியாது எனவே திட்டம் முன்னேறும்போது திட்டத்தை மாற்ற வேண்டும் திட்ட மேலாண்மை செயல்பாட்டை நீங்கள் திட்டமிடுவதாக சுருக்கமாகக் கூறலாம் அதாவது நீங்கள் திட்டத்திற்கு ஆகும் செலவு முயற்சி அட்டவணை மற்றும் பின்னர் திட்டங்களைத் திட்டமிட்டு பின்னர் பணியாளர்களைச் அமர்த்த செய்ய வேண்டும் பின்னர் திட்டம் தொடங்குகிறது பெரும்பாலும் அது இயக்குவதும் கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் ஆகும்எனவே திட்ட மேலாண்மை நடவடிக்கைகள் அடிப்படையில் பணியைத் திட்டமிடுவதும் திட்டத்தை செயல்படுத்துவதும் ஆகும் திட்ட மேலாளரின் முக்கிய பொறுப்புகள் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன திட்டத்தை எங்கு தொடங்குவது சாத்தியமா என ஆய்வை மேற்கொள்வது திட்ட மேலாளர்களின் பொறுப்பாகும் ஆய்வின் மூலம் திட்ட மேலாளர் இத்திட்டத்தை செய்வது மதிப்புக்குரியதா என்று தீர்மானிக்க வேண்டும் திட்ட மேலாளர் இதில் வரும் சிக்கலைப் புரிந்துகொண்டு மாற்றுத் தீர்வுகளை முன்மொழிவார் பின்னர் செலவை மதிப்பிடுவார் மற்றும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு திட்டக் மேலாளர் இந்த சாத்தியமான ஆய்வின் கட்டத்தில் முடிவுக் கருத்தில் கொள்ளலாம் செலவுக் கருத்தாய்வுகளின் அடிப்படையில் இந்த திட்டம் சாத்தியமாநாதா இல்லையா மென்பொருளை உருவாக்குவதில் உள்ள செலவு மென்பொருளிலிருந்து வரும் வருமானத்தை விட அதிகமாக உள்ளதா இருந்தால் திட்டம் கைவிடப்படும் தொழில்நுட்ப ரீதியாக திட்டத்தை நிறுவனத்தால் செய்ய முடியாது என்பதையும் திட்ட மேலாளர் கண்டுபிடிக்கலாம் திட்டத்தை மேற்கொள்ளும் திறன் அதில் பணிபுரிபவர்களுக்கு இல்லை இவ்வளவு ஆய்வின் பின்னர் எந்த முன்னேற்ற திட்டமும் இல்லாத திட்டம் கைவிடப்படுகிறது இங்கே செலவுத் தேவைகளையும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளையும் பூர்த்திசெய்தால் திட்டம் தொடங்குகிறது முதல் செயல்பாட்டைத் திட்டமிடுவது முதல் திட்டத்தை நீங்கள் எவ்வாறு செய்வது என்று செய்யப்படுகிறது இங்கே இது கால அளவை மதிப்பிடுவது முயற்சியை மதிப்பிடுவது பின்னர் வள ஒதுக்கீடு மற்றும் திட்டமிடல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதை நாம் திட்டமாக அழைக்கிறோம் இந்த ஆய்வு முடிந்ததும் திட்டம் துவங்குகிறது பின்னர் திட்ட செயலாக்கத்தை கொண்டு திட்ட மேலாளர் திட்டத்தின் படி திட்டம் எவ்வாறு முன்னேறுகிறது என்பதில் கவனம் செலுத்துவார் இங்கே திட்ட மேலாளரின் பணி பெரும்பாலும் வழிநடத்துகிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது சாத்தியக்கூறு ஆய்வில் திட்ட மேலாளர் இரண்டு முக்கிய வகை சாத்தியக்கூறுகளை குறித்து அக்கறை கொள்வார் இது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானதா மற்றும் வணிகக் கண்ணோட்டத்தில் பயனளிக்கிறதா என்று அது சாத்தியமானதாகக் கண்டறியப்பட்டால் மட்டுமே திட்டமிடல் மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் திட்டமிடலுக்குப் பிறகு திட்டம் தொடங்குகிறது பின்னர் திட்ட மேலாளரின் பணி குழுவை வழிநடத்துகிறது கண்காணிக்கிறது கட்டுப்படுத்துகிறது சாத்தியக்கூறு ஆய்வு முடிந்த உடனேயே திட்ட திட்டமிடல் தொடங்குகிறது திட்டம் சாத்தியமானது மற்றும் அதைச் செய்வது மதிப்புக்குரியது எனக் கண்டறியப்பட்டால் திட்டமிடல் செய்யப்படுகிறது திட்டமிடலில் முக்கியமான செயல்பாடு மதிப்பீடு ஆகும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் தொடரும்போது பல்வேறு மதிப்பீட்டு நுட்பங்களைப் பார்க்க போகிறோம் அது இந்த பாடத்திட்டத்தின் முக்கிய அங்கமாகும் மதிப்பீடு முடிந்ததும் எந்த நேரத்தில் எப்போது முடிக்க முடியும் எதை எதை யார் செய்வார்கள் இதுவே திட்டத்தின் திட்டமிடல் ஆகும் பணியாளர்கள் இடர் மேலாண்மை மற்றும் பல திட்டங்கள் இங்கு நாங்கள் இதர திட்டம் என்று அழைகின்றோம் இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் தொடரும்போது மற்ற திட்டங்களை நாம் பார்ப்போம் திட்டம் துவங்கியதும் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு முக்கிய செயலாகும் சாத்தியமான ஆய்வு மற்றும் திட்டமிடல் முடிந்ததும் திட்டம் தொடங்குகிறது திட்ட மேலாளர்களின் முக்கிய செயல்பாடு கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகும் திட்டம் தொடங்கும் நேரம் முதல் திட்டம் முடிவடையும் வரை கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு முழு திட்ட காலத்திற்கும் நீடிக்கும் இங்கே திட்ட மேலாளர் தினமும் முன்னேற்றத்தை சரிபார்க்க வேண்டும் மற்றும் திட்ட நேரம் மற்றும் அடையப்பட்ட முன்னேற்றத்திலிருந்து விலகல் இருந்தால் திட்ட மேலாளர் சில திருத்த நடவடிக்கைகளை எடுக்கலாம் மேலும் திட்டத்தை திருத்துவது அவசியம் என்பதை திட்ட மேலாளர் காணலாம் எனவே திட்ட மேலாளர் உட்கார்ந்து திட்டத்தில் இருக்கும் பிழைகளை திருத்துகிறார் திட்டத்தில் முன்னேற்றத்திற்கு இடையூறு விளைவிக்கும் சிக்கல் இருந்தால் அவர் கட்டுப்படுத்துகிறார் திட்ட மேலாளர் கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்கிறார் எடுத்துக்காட்டாக வடிவமைப்பு நீண்ட நேரம் எடுக்கும் என்றால் பின்னர் சிலரை மாற்றலாம் கூடுதல் வடிவமைப்பாளர்களைப் பெறலாம் உதாரணமாக சிக்கல்கள் தோன்றும் போதெல்லாம் வன்பொருளை வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது சிக்கலை சமாளிக்க வன்பொருள் குத்தகைக்கு எடுக்க திட்ட மேலாளர் முடிவு செய்யலாம் எனவே திட்டங்கள் முன்னேறும்போது வெளிப்படும் சிக்கல்களுக்கான தீர்வுகள் தொடர்பு முக்கிய நபர் திட்ட மேலாளர் என்பது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுடன் உயர் நிர்வாகத்துடன் பயனர்களுடன் டெவலப்பர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுடனும் தொடர்பு கொண்டு இருக்கிறது இந்த வரைபடத்தில் நம் விவாதத்தை இங்கே சுருக்கமாகக் கூறினால் உண்மையான தயாரிப்பு மேம்பாடு தொடங்குவதற்கு முன்பே திட்ட திட்டமிடல் சாத்தியக்கூறு ஆய்வு திட்ட துவக்கம் மற்றும் பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருப்போம் திட்ட மேலாளர் பல வகையான செயல்முறைகளைச் செய்கிறார் திட்டத் திட்டமிடல் ஆட்சேர்ப்பு கண்காணிப்பு மற்றும் பல இதைத்தான் நாம் திட்ட மேலாண்மை செயல்முறைகள் என்று அழைக்கிறோம் ஆனால் வளர்ச்சி பணிகள் தொடங்கும்போது மேம்பாட்டுக் குழு அவர்களின் சொந்த செயல்முறைகளைச் செய்கிறது அவை தயாரிப்பு சார்ந்த செயல்முறைகள் என்று நாங்கள் அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக அவை தேவைகள் விவரக்குறிப்பைச் செயல்படுத்தக்கூடும் அவை குறியீட்டு முறை சோதனை மற்றும் பலவற்றைச் செய்யக்கூடிய வடிவமைப்பை அவை செயல்படுத்தக்கூடும் அவை தயாரிப்பு சார்ந்த செயல்முறைகள் என்று நாம் அழைக்கிறோம் அதே நேரத்தில் திட்ட மேலாளர் திட்ட மேலாண்மை செயல்முறைகளை மேற்கொள்கிறார் மற்றும் திட்ட மேலாண்மை செயல்முறைகள் திட்ட வாழ்க்கை சுழற்சியில் மேற்கொள்ளப்படுகின்றன அதேசமயம் தயாரிப்பு சார்ந்த செயல்முறைகள் வளர்ச்சி வாழ்க்கைச் சுழற்சியின் போது மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி திட்ட வாழ்க்கைச் சுழற்சி வளர்ச்சி வாழ்க்கைச் சுழற்சியை விட நீண்டது இப்போது நாம் சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்வோம் அடுத்த வரிவுரையில் தொடருவோம்